அக்ஸ்லரேட்டிங் சார்ஜ் இல் இருந்து வரும் ரேடியேஷன் கதிர்வீச்சு II ஒரு சார்ஜ் ஒரு ரீஜியன் ஐ அக்ஸ்லரேட்டட் செய்யும் போது அல்லது அதன் அக்ஸ்லரேசன் ஐ பொறுத்து அது ஒரு வெலாசிட்டி உடன் வேகத்துடன் பரவுகிறது மேலும் அதற்கு மின்சார புலம் உள்ளது என்பதை இதுவரை நாம் நிறுவியுள்ளோம் அதாவது ஒரு டாஞ்சேண்டியால் காம்போனென்ட் ஐ கொண்டுள்ளது அனைத்து காம்போனென்ட் கூறுகளும் அந்த ரீஜியன் பகுதியின் பரவலின் திசைக்கு செங்குத்தாக இருக்கும் இந்த விரிவுரையில் உண்மையில் இது 1 டிவைடட் பை r ஐ பொறுத்தது மற்றும் பவர் ஐ சக்தியைகொண்டு செல்கிறது என்பதைக் காட்டப் போகிறோம் அதாவது 1 டிவைடட் பை r2 அதாவது இதுதான் உண்மையில் கதிர்வீச்சு புலம் ஆகும் எனவே இப்போது ஒரு வரி போர்ஸ் ஐ மட்டுமே மையமாகக் கொண்ட ஒரு படத்தை உருவாக்குகிறேன் எனவே இங்கே இது என் உள் வட்டம் இங்கே இது என் வெளிவட்டம் இங்கே எனது லேட்டர்பின்னர் உள்ள சார்ஜ் உள்ளது இங்கே இது எனது இன்சியல் சார்ஜ் உள்ளது இது ஆரம்ப புலக் கோடு இது லேட்டர் புலக் கோடு நான் அவற்றை இணைப்பேன் இந்த சார்ஜ் இந்த வழியில் நகர்கிறது இந்த சார்ஜ் q இது ஒரு ரேடியல் காம்போனென்ட் ஐ உருவாக்கி உள்ளது மேலும் நிச்சயமாகடாஞ்சேண்டியால் காம்போனென்ட் மற்றும் ரேடியல் கூறு உள்ளது இது E மற்றும் அதை டாஞ்சேண்டியால் என்று அழைப்போம் மற்ற போர்ஸ் ஐ E ரேடியல் என்று அழைப்போம் நான் புலத்தை கவனிக்கும் இந்த கோணம் மற்றும் அக்ஸ்லரேசன் முடுக்கம் திசை தீட்டாவாக இருக்கட்டும் மீண்டும் வரிகளை இணைக்கிறேன் இந்த மற்ற வரி இது போன்று இருக்கும் எனக்கு E மற்றும் இந்த தூரம் c τ உள்ளது மேலும் இந்த தூரமும் எனக்குத் தேவை எனவே இந்த கோணம் ஆல்பா ஆக இருக்கும் போது இப்போது நான் E டாஞ்சேண்டியால் அல்லது E ரேடியல் ஐ E டாஞ்சேண்டியால் ஆல் வகுக்கிறேன் E ரேடியல் டிவைடட் பை E டாஞ்சேண்டியால் ஆல் வகுக்கப்படுவது ஆல்பாவின் டாஞ்சேண்டியால் தொடுகோடு ஆகும் இந்த ஆல்பாவின் தொடு நிலையும் ஒன்றே இங்கே தூரம் என்பது c τ டிவைடட் பை இங்குள்ள தூரத்தால் வகுக்கப்பட்டுள்ள தூரம் இதை நான் சிவப்பு நிறத்தில் காண்பிக்கிறேன் இது அதே தூரம் இதனை ஒரு d என்று அழைப்போம் c τ டிவைடட் பை d இப்போது நான் d ஐ கணக்கிடுவேன் இந்த படத்தை கீழே எடுத்து இது d இந்த கோணம் தீட்டா இந்த தூரம் d t குறைந்த தூரத்தில் இருப்பதை காட்டுகிறது இது தீட்டா என்றால் இதுவும் தீட்டா என்னிடம் உள்ள d டிவைடட் பை v t என்பது சைன் தீட்டா விற்கு சமம் ஆகவே d என்பது v t சைன் தீட்டா விற்கு சமம் இதை இங்கு மாற்றியமைப்பதன் மூலம் E டான்ஜென்ஷியால் வகுக்கப்பட்ட E ரேடியல் என்பது c τ டிவைடட் பை vt சைன் தீட்டா விற்கு சமம் இது எனக்கு E டேன்ஜென்ஷியல் என்பது E ரேடியல் v t சைன் தீட்டா டிவைடட் பை c τ என்பதை தருகிறது எனவே இதிலிருந்து நமக்கு வேலை செய்யத் தொடங்கும் பார்முலா சூத்திரம் கிடைத்தது ErEttan cτd dvtsin θ dvtsin ErEtcτvtsin EtErvtsin cτ எனவே நம்மிடம் E டாஞ்சேண்டியால் என்பது E rரேடியல் v t சைன் தீட்டா டிவைடட் பை c τ சமம் என உள்ளது மீண்டும் நான் இந்த படத்தை உள் வட்டம் வெளி வட்டம் என்று உருவாக்குகிறேன் புல வரி இது போன்றது இங்கே உள்ள இது E டாஞ்சேண்டியால் மின் தொடுநிலை இது E ரேடியல் மின் ரேடியல் இப்போது v டிவைடட் பை τ என்பது அக்ஸ்லரேசன் முடுக்கம் எனவே இந்த சூத்திரத்தை நாம் இப்படி எழுதலாம் E டாஞ்சேண்டியால் என்பது E r ரேடியல்அக்ஸ்லரேசன் முடுக்கம் t சைன் தீட்டா டிவைடட் பை c காஸின் மூலம் எனக்கு Er 4 π r2 c2 t2 r என்பது வேறு ஒன்றுமில்லை அது c τ விற்கு சமம் c2 t2 என்பது q எப்சிலான் 0 விற்கு சமம் ஆனால் இதை E ரேடியல் ஐ நாம் இப்படி எழுதலாம் q4 πஎப்சிலான் 0 c2 t2 இது உடனடியாக எனக்கு E டான்ஜென்ஷியல் என்பது q a t சைன் தீட்டா டிவைடட் பை 4 πஎப்சிலன் 0 c2t2 க்கு சமம் என கிடைக்கிறது மீண்டும் நான் ஒரு t இன் மதிப்பை கான்செல் செய்யப் போகிறேன் மேலும் c t ஐ மீண்டும் r என எழுதப் போகிறேன் ஏனென்றால் r என்பது எவ்வளவு தூரம் என்பதாகும் மின்சார புலத்தின் இந்த டாஞ்சேண்டியால் கூறு நகர்ந்துள்ளது இதை நான் எழுதலாம் q a சைன் தீட்டா டிவைடட் பை 4 π எப்சிலன் 0 c2 r என்பதாகும் கவனிக்கவும் நாம் தேடுவது நமக்கு கிடைத்துவிட்டது டாஞ்சேண்டியால் மின்சார புலம் 1 டிவைடட் பை r க்கு விகிதாசாரமாக இருப்பதைக் கண்டறிந்துள்ளோம் இந்த டாஞ்சேண்டியால் கூறு எவ்வளவு தூரம் நகர்ந்தது மற்றும் மீதமுள்ள மாறிலிகள் அனைத்தும் நமக்கு கிடைத்துவிட்டது EtErvtsin cτEratsin c Er×42r2c2t2q0 Erq420c2t2 Etqa sin θ420c2r எனவே இந்த விஷயத்தில் நாம் பெற்றிருப்பது என்னவென்றால் E டான்ஜென்ஷியல் என்பது q a சைன் தீட்டா டிவைடட் பை 4 π எப்சிலன் 0 c2 r க்கு சமம் இப்போது இந்த சார்ஜ் q ஐ நாம் பார்த்தால் அதற்கு இந்த திசையில் அக்ஸ்லரேசன் முடுக்கம் வழங்கப்பட்டுள்ளது அது இங்கே பூஜ்ஜியமாக இருக்கும் டான்ஜென்ஷியல் புலத்தை உருவாக்குகிறது சைன் தீட்டா இங்கு பை டிவைடட் பை 2 ல் அதிகபட்சமாக உள்ளது இது இங்கே மிகப் பெரியது ஆனால் அக்ஸ்லரேசன் க்கு முடுக்கம் எதிர் திசையில் இருக்கும் ஆனால் இங்கே சிறியது இங்கே சிறியது இங்கே சிறியது தீட்டா 0 வில் பூஜ்ஜியமாகிறது அதாவது பூஜ்ஜியத்திற்கு சமம் மறுபுறம்இது மிகப் பெரியது மற்றும் மீண்டும் பூஜ்ஜியமாக குறைகிறது இப்போது போயிண்டிங் வெக்டர் திசையன் அல்லது B டேன்ஜென்ஷியல் பற்றி எப்படி தெரிந்துகொள்வது B டாஞ்சேண்டியால் நான் ஏற்கனவே E டாஞ்சேண்டியால்C ஆகக் கண்டேன் எனவே இது q a சைன் தீட்டா டிவைடட் பை 4 π 2 எப்சிலன் 0 c3 r ஆக கதிரியக்கமாக வெளியேறப் போகும் போயிண்டிங் வெக்டார் திசையன் S என்பது 12 எப்சிலான் 0 E 2 c க்கு சமமாக இருக்கும் இது 1டிவைடட் பை மியூ0 E கிராஸ் B க்கு சமம் எனவே இது 12 எப்சிலன் 0 c E 2 க்கு சமம் இது q 2 a2சைன்2 தீட்டா டிவைடட் பை 16 பை எப்சிலன் 0 2 c4 r2 என்பதாகும் எனவே இங்கே போயிண்டிங் வெக்டர் திசையன் அளவு மற்றும் திசை வெளிப்புறமாக உள்ளது நான் எப்சிலன் பூஜ்ஜியங்களின் ஒன்றை கான்செல் செய்வேன் c4 ல் ஒன்றை கான்செல் செய்வேன் இப்போது இது c3 க்கு சமம் இந்த பாதி அதாவது 12 இப்போது இல்லை ஏனென்றால் நான் சராசரியை எடுக்க வில்லை ஹார்மோனிக் இயல்புகளின் காரணமாக இந்த பாதி இல்லை இங்கே போயிண்டிங் வெக்டர் திசையன் என்பது q 2 a2சைன்2 தீட்டா டிவைடட் பை 16 பை எப்சிலன் 0 c3 r2 க்கு சமம் Etqa sin θ420c2r BtEtcqa sin θ420c3r S0E2c10EBq2a21620c3sin2r2 எனவே பவர் சக்தி கதிர்வீச்சுகள் 1 டிவைடட் பை r2 ஆக செல்வதை நீங்கள் காண்கிறீர்கள் இது மிகவும் திருப்தி அளிக்கிறது ஏனென்றால் ஒரு பாயிண்ட் சோர்ஸ் லிருந்து புள்ளி மூலத்திலிருந்துபவர் சக்தி எவ்வாறு வளர்கிறது நான் இந்த பாயிண்ட் சார்ஜ் ஐ எடுத்துக் கொண்டால் என்ன ஆகும் என்பதை இப்போது பார்ப்போம் மேலும் முன்னும் பின்னுமாக q ஐ நகர்த்த ஆரம்பிக்கிறோம் இது ஒரு ஆக்சிலேட் ஊசலாடும் அதாவது ஹார்மோனிக் அக்சிலேடிங் ஊசலாடும் இயக்கத்தை உருவாக்குகிறது நாம் ஏற்கனவே போயிண்டிங் வெக்டர் திசையன் என்பது q 2 a2சைன்2 தீட்டா டிவைடட் பை 16 பை எப்சிலன் 0 c3 r2 க்கு சமம் என்று பார்த்தோம் இந்த வழக்கில் a என்பது x இரட்டை புள்ளிக்கு சமம் அங்கு x என்பது வேறு எதுவும் இல்லை ஆனால் சில ஆம்பிளி டுயுட் அலைவீச்சு சைன் ஒமேகா t இரட்டை புள்ளி எனவே இதன் மதிப்பு மைனஸ் ஒமேகா2 ஒரு சைன் 2 ஒமேகா t என்பதாகும் Sq2a21620c3sin2r2 ad2xdt2 2Asinωt எனவே ஒரு ஆக்சிலேட்டிங் ஊசலாடும் சார்ஜ் ஆல் கதிர்வீச்சு செய்யப்படும் சக்தி q 2 ஒமேகா 4A2 இது சைன் ஒமேகா t ஆனால் சைன் 2 அல்லடிவைடட் பை 16 π எப்சிலன் 0 c3 சைன்2 ஒமேகா t சைன்2 தீட்டா டிவைடட் பை r2 க்கு சமமாக இருக்கும் இதுதான் சராசரி பவர் சக்தி சராசரி பவர் சக்தியின்என்பது அடிப்படையில் சுழற்சியை சராசரியாக எடுக்கிறோம் இதனால் பிரிகோய்ன்ஸி அதிர்வெண் மிகப் பெரியது என்பதை மட்டுமே நாங்கள் கவனிக்கிறோம் இதன் காரணமாக எனக்கு பாதி காரணியை கொடுக்கிறது இந்த பாதியின் காரணியை நான் எழுதியபோது ஒரு தவறு எனவே இது எனக்கு q2 ஒமேகா 4A2 டிவைடட் பை 32 π எப்சிலன் 0 c3 பெருக்கல் சைன்2 தீட்டா டிவைடட் பை r2 என்பதாகும் ஆக்சிலேட்டிங் சார்ஜ் ஆல் வழங்கப்படும் சராசரி பவர் இதுவாகும் ஆக்சிலேட்டிங் சார்ஜ் இது மையத்திலிருந்து விலகிச் செல்வதால் q x க்கு சமமான டைபோல் ஐ இருமுனையை உருவாக்குகிறது எனவே இதை நான் ஒரு ஆக்சிலேட்டிங் டைபோல் ஊசலாடும் இருமுனை என்று கூட நினைக்க முடியும் இது கதிர்வீச்சை அளிக்கிறது கதிர்வீச்சு டைபோல் க்கு இருமுனைக்கு செங்குத்தாக திசையில் அதிகபட்சம் ஆகவும் மற்றும் அது டைபோல் இருமுனை திசையில் பூஜ்ஜியமாக இருக்கும் அப்படியெனில் கதிர்வீச்சின் மொத்த சக்தி எப்படி இருக்கும் Sq24A21620c3ωt r2 Average power1T0TSdtq24A23220c3 r2 மொத்த சக்தி கதிர்வீச்சு செய்யப்பட்டது எனவே இந்த மொத்த சக்தி s என்பது q 2 ஒமேகா 4 A2 டிவைடட் பை 32π எப்சிலன் 0 c3 சைன்2 தீட்டா r2 விற்கு சமம் ஆகும் இது பவர் சக்தி டிவைடட் பை ஒரு யூனிட் ஏரியா என்பதாகும் ஆக மொத்த சக்தி s என்பது இண்டெகரேஷன் q 2 ஒமேகா 4 A2 டிவைடட் பை 32π எப்சிலன் 0 c3 சைன்2 தீட்டா r2 d கோசைன் தீட்டா dфr2 ஆகும் இது r திசையில் உள்ள ஏரியா என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இப்போது r2 கான்செல் செய்யப்படுகிறது எந்த பை சார்புநிலையும் இல்லை இதனால் 2 பை வெளியே வரும் இது q 2 ஒமேகா 4 A2 டிவைடட் பை 32π எப்சிலன் 0 c3 2 π இண்டெகரேஷன் ஒருங்கிணைப்பு மைனஸ் 1 முதல் 1 சைன் 2 தீட்டா r2 2 π ஒருங்கிணைப்பு சைன் 2 தீட்டா நான் 1 மைனஸ் காஸ் 2 தீட்டா d காஸ் தீட்டா வரை செல்கிறது இங்கே 2 π 32π உடன் கான்செல் ஆகிறது அதனால் எனக்கு 16 கிடைக்கிறது Sq24A23220c3 r2Powerarea Total power q24A23220c3 r2dcosθdϕr2q24A23220c3×2π 111 cos2dcosθ எனவே இது q 2 ஒமேகா4 A2 டிவைடட் பை 16 எப்சிலன் 0 c3 1 காஸ்2 தீட்டா d காஸ் தீட்டா ஆகும் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா d காஸ் தீட்டா எனக்கு நான்கு மூன்று என்ற மதிப்பை தருகிறது இது q2 ஒமேகா4 A2 டிவைடட் பை 16 எப்சிலன் 0 c3 43 என்பது q2 ஒமேகா4 A2 டிவைடட் பை 12 எப்சிலன் 0 c3 என்பதற்கு சமம் ஆகும் ஆமாம்இங்கே பை இன் ஒரு காரணியை காணவில்லை நீங்கள் சூத்திரத்திற்கு சென்றால் அது இங்கே 32π2 ஆகும் எனவே எனக்கு இங்கே அதாவது π2 உள்ளது எனவே இறுதியாக எனக்கு 12 π கிடைக்கிறது இது முன்னும் பின்னுமாக ஆக்சிலேட்டிங் ஊசலாடும் ஒரு சார்ஜ் ஆல் கதிர்வீச்சு செய்யப்படும் மொத்த சக்தி அல்லது டைபோல் மூமென்ட் இ p ஆகும் இந்த p டைபோல் மூமென்ட் q a க்கு சமம் இது முன்னும் பின்னுமாக ஆக்சிலேட்டிங் ஊசலாடும் என்றால் இந்த டைபோல் இருமுனை வெளியே கொடுப்பது நேர சார்பு சைன் ஒமேகா t ஆகும் இது கதிர்வீச்சுக்கான லாம்ப்டா சூத்திரம் என்று அழைக்கப்படுகிறது எனவே இந்த விரிவுரையில் நான் காட்டியவை மிகவும் தரமானவை புலம் கோடுகள் வரைதல் மற்றும் இது போன்ற விஷயங்கள் ஒரு அக்ஸ்லரேட்டட் சார்ஜ் ஒரு புலத்தை உருவாக்குகிறது இது பரப்புதலின் திசைக்கு செங்குத்தாக இருக்கிறது இது 1 டிவைடட் பை r ஆக செல்கிறது அதாவது இதுதான் கதிர்வீச்சு புலம் ஆகும் Total power q24A212π0c3 இப்போது இந்த சார்ஜ் முன்னும் பின்னுமாக நகரும் போது என்ன நடக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள் அது முன்னும் பின்னுமாக நகர்கிறது என்றால் சில சமயங்களில் புலம் ஒரு திசையில் இருக்கும் சில சமயங்களில் புலம் மற்ற திசையில் இருக்கும் ஏனெனில் புலம் பரப்பும் விதம் இது போன்று மேலும் கீழும் செல்கிறது இதுதான் வெளியே செல்லும் ஹார்மோனிக் அலை ஆகும்